இப்போது வரை நாம் விவாதித்துக்கொண்டிருக்கும் மின் பொறியியல் அம்சங்களுடன் அதிகம் தொடர்பில்லாத ஒரு தலைப்பில் இப்போது விவாதிப்போம் இருப்பினும் இது ஒரு மிக முக்கியமான தலைப்பு குறிப்பாக நீங்கள் ஒப்பிட்டுப் பார்க்க பணி மதிப்பீட்டு அளவை தீர்மானிக்க மாதிரி அளவாக என பல அமைப்புகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம் ஒரு போட்டோ வோல்டாயிக் புதுப்பிக்கத்தக்க கூடிய எரிசக்தி அமைப்புகளில் பி வி தொகுதிகள் பி வி பேனல்கள் போன்றவற்றை எடுத்துக் கொள்ளுங்கள் அவை 20 முதல் 25 ஆண்டுகள் வரை வாழ்நாளைக் கொண்டுள்ளன உதாரணமாக பேட்டரிகளை எடுத்துக் கொள்ளுங்கள் அவை சுமார் 5 ஆண்டுகள் நீடிக்கும் இதன் பொருள் நீங்கள் இடையில் பேட்டரிகளை மாற்ற வேண்டியிருக்கும் எலக்ட்ரானிக்ஸ்ஐ எடுத்துக் கொள்ளுங்கள் எலக்ட்ரானிக்ஸ் ஒரு பெரிய ஆயுட்காலம் கொண்டிருக்கும் எனவே ஒளிச்சேர்க்கை அமைப்பு பல துணை அமைப்புகளைக் கொண்டுள்ளது மற்றும் துணை அமைப்புகள் வெவ்வேறு ஆயுட்காலங்களைக் கொண்டுள்ளன எனவே உங்களிடம் ஒப்பிடக்கூடிய அமைப்புகள் இருக்கும்போது அவற்றை எவ்வாறு மதிப்பீடு செய்வது மற்றும் அவற்றை எவ்வாறு ஒப்பிடுவது குறிப்பிட்ட அமைப்பின் மதிப்பு என்ன பணத்திற்கான மதிப்பு என்ன அமைப்பு மதிப்பு என்ன பல்வேறு அமைப்புகளுக்கான பொருளாதாரம் என்ன மாறிகள் எவ்வாறு இயங்குகின்றன அதனுடைய ஓர் அலகு செலவை எவ்வாறு பெறுவது அலகு செலவு அதாவது இது நீர் உந்தி அமைப்பு என்றால் நீரின் அலகு விலை என்ன இது மின்சார உற்பத்தி முறை என்றால் பி கட்டத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது மின்சாரத்தின் 1 அலகு விலை என்ன நீங்கள் அதை எப்படி செய்வீர்கள் எனவே அதற்காக நீங்கள் அனைத்து துணை உறுப்புகளையும் உருவாக்க வேண்டும் பிறகு மாற்றுவது பராமரிப்பு போன்ற பல சிக்கல்கள் அனைத்தும் வரத் தொடங்கும் எனவே அதை சரி செய்ய விரும்புகிறோம் ஒரு பொறியியல் கண்ணோட்டத்தில் தான் அதைப் பார்ப்போம் வரைவு பொருளாதார பகுப்பாய்விலிருந்து சரியான செலவில் வருவது பற்றி மட்டும் இல்லாமல் நாம் பல அமைப்புகளை ஒப்பிட்டுப் பார்த்து வாழ்க்கைச் சுழற்சி செலவு என்ற தலைப்பில் நாம் செய்ய இருக்கிறோம் ஒரு பொருளைக் கவனியுங்கள் இப்போது இந்த பொருளுக்கு ஒரு மதிப்பு உள்ளது இந்த மதிப்பு நேரத்துடன் தொடர்புடையது எனவே இது ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு மதிப்பைக் கொண்டுள்ளது அல்லது ஒரு குறிப்பிட்ட கால கட்டத்தில் இன்று குறிப்பிடலாம் இது இப்போது முடியும் அது நாளை முடியும் இது இப்போதிலிருந்து 10 ஆண்டுகள் ஆகலாம் ஆனால் பொருளின் மதிப்பு நேரத்துடன் நேரடியாக இணைக்கப்படுகிறது இப்போது இந்த பொருள் வாங்கப்பட்டது அல்லது விற்கப்படுகிறது எனவே இந்த பொருளை நீங்கள் வாங்குவீர்கள் அல்லது இந்த பொருளை விற்கிறீர்கள் மற்றும் நீங்கள் வாங்க அல்லது விற்கக்கூடிய ஊடகம் இந்த பணத்தை ஒரு பொருளாகவும் பணத்தை ஊடகமாகவும் பயன்படுத்துவதன் மூலம் இருக்கும் எனவே பணத்திற்கும் ஒரு மதிப்பு உள்ளது அந்த மதிப்பு மீண்டும் நேரத்தை சார்ந்தது இப்போது காலப்போக்கில் பணத்தின் மதிப்பு வளரக்கூடும் எனவே காலத்தின் மூலம் பணத்தின் மதிப்பில் வளர்ச்சி உள்ளது நிச்சயமாக வளர்ச்சி நேர்மறையானதாகவோ அல்லது எதிர்மறையாகவோ இருக்கலாம் ஆனால் பெரும்பாலான நேரம் அது நேர்மறையானது நேரம் முன்னேறும்போது பணத்தின் மதிப்பு அதிகரிக்கிறது அதையே நாங்கள் வட்டி என்று கூறுகிறோம் எனவே வட்டி வட்டி விகிதம் உள்ளது இது பணத்தின் மதிப்பு எவ்வாறு வளர்க்கப்படுகிறது என்பதைக் கணக்கிடப் பயன்படுகிறது அதேபோல் ஒரு பொருளும் நேரத்தை பொருத்து மதிப்பு அதிகரிக்கலாம் அல்லது குறையலாம் பொருளின் மதிப்பில் வளர்ச்சி அல்லது மாற்றம் உள்ளது அது பணவீக்கம் என்று அழைக்கப்படுகிறது எனவே இந்த பொருளின் மற்றும் பணத்தின் இந்த வளர்ச்சி சுயவிவரத்தைப் பார்ப்போம் அந்த தொடர்பை கொண்டுவர முயற்சிப்போம் அந்த தொடர்பை பயன்படுத்தி வாழ்க்கைச் சுழற்சி செலவை அளவிடலாம் வட்டி மற்றும் பணவீக்கம் பல்வேறு வளர்ச்சி விவரங்களைக் கொண்டுள்ளன எனவே ஒருவர் அதை வெவ்வேறு வளர்ச்சி சுயவிவரங்களுடன் மாதிரியாகக் கொள்ளலாம் ஒரு எளிய வழி நேரியல் வட்டி மற்றொரு வழி கூட்டு வட்டி என்று அழைக்கப்படுகிறது மூன்றாவது வழி அதிவேக வட்டி கலவை வட்டி மிகவும் பிரபலமானது இது தனித்துவமான கலவை வட்டி என்றும் அதிவேக வட்டி தொடர்ச்சியான கலவை வட்டி என்றும் அழைக்கப்படுகிறது இந்த தொடர்புகள் எவ்வாறு உருவாகின்றன என்பதைப் பார்ப்போம்

முதலில் நேரியல் வட்டியைக் கவனியுங்கள் எளிய வட்டி என்பது நேரியல் வளர்ச்சியின் பொதுவான எடுத்துக்காட்டு அங்கு முக்கிய மாறி i இது வட்டி வீதம் என்று அழைக்கப்படுகிறது n என்பது இடைவெளிகளின் எண்ணிக்கை இப்போது வட்டி வீதம் ஒரு நேர இடைவெளியில் உள்ளது மற்றும் n என்பது மாறக்கூடியது இது பரிசீலனையில் உள்ள நேர இடைவெளிகளின் எண்ணிக்கையுடன் தொடர்புடையது எனவே நீங்கள் Δt என்று சொன்னால் நேர இடைவெளி 1 வருடம் இது வங்கியில் பொதுவாகப் பயன்படுத்தப்படுகிறது பரிசீலிக்கப்பட்ட ஆண்டுகளின் எண்ணிக்கை n ஆண்டுகளின் எண்ணிக்கை இதை நீங்கள் காலவரிசை மூலம் காட்சிப்படுத்தலாம் x நேர அச்சுக்கு எதிராக நேரக் கோட்டை வரைகிறேன் இடைவெளிகளைக் குறிக்க இதுபோன்ற பல சம இடைவெளி டிக் மதிப்பெண்களை வைக்கிறேன் எனவே இந்த இடைவெளிகள் Δt மற்றும் நான் இதை இடைவெளி 1 இடைவெளி 2 இடைவெளி 3 இடைவெளி 4 மற்றும் பல இது இடைவெளி n என செய்வேன் இப்போது நான் அறிமுகப்படுத்தும் மற்றொரு மாறி உள்ளது இது S மாறி என்று அழைக்கப்படுகிறது இப்போது முந்தைய இடைவெளியின் முடிவின் இடைவெளியின் தொடக்கத்தில் இந்த புள்ளியைக் கொண்டிருந்தோம் அதை S0 எனக் குறிப்பேன் 1 வது இடைவெளியின் முடிவில் நான் அதை S1 என்றும் 2 வது இடைவெளியின் முடிவை S2 என்றும் அழைக்கிறேன் பின்னர் 3 வது இடைவெளி S3 S4 எனவே n வது இடைவெளியின் முடிவில் அது Sn ஆக இருக்கும் இப்போது Sn இன் பொருள் என்ன Sn என்பது n வது இடைவெளிக்குப் பிறகு முடிந்த நேர இடைவெளிகளுக்குப் பிறகு பெறக்கூடிய தொகை ஆகும் எனவே 0 வது இடைவெளியின் முடிவில் S0 என்பது கூட்டுத்தொகையாக இருந்தால் ஆரம்பத்தில் நீங்கள் வைத்திருக்கும் தொகை இதுவாகும் N இடைவெளிகள் முடிந்தபின் இறுதியில் வருகிற தொகை Sn ஆகும் எனவே இது n வது இடைவெளியின் மொத்தம் என்று அழைக்கப்படுகிறது ஒவ்வொரு இடைவெளியும் 1 வருடம் என்றால் அது n வருடத்திற்குப் பிறகு மொத்தமாக இருக்கும் இப்போது S1 என்பது நேரியல் உறவு S0 S0 × i மூலம் கொடுக்கப்படுகிறது இது இடைவெளிக்கான வட்டி விகிதம் எனவே Δt என்பது ஒரு இடைவெளி மற்றும் இது ஒரு இடைவெளி S0 S0 × i இது ஒரு இடைவெளி S0 × 1 i ஆகும் இப்போது S2 என்பது S0 S0 x இரண்டு இடைவெளிகள் கடந்துவிட்டன எனவே 2 × i அதனால் S0 × 1 2i மற்றும் நான் அதை மேலே நகர்த்தினால் அதுபோலவே Sn என்பது S0 S0 × ni ஆக இருக்கும் ஆகவே S 0 என்ற தொகையிலிருந்து n இடைவெளிகள் அல்லது கால அவகாசங்கள் கடந்துவிட்டபின் இந்த வட்டி வீதத்துடன் நான் பெரும் தொகை ஆகும் இது எளிய வட்டி சமன்பாடு என அழைக்கப்படுகிறது இப்போது கூட்டு வட்டியைப் பற்றி விவாதிப்போம் இதற்கு ஒரு எடுத்துக்காட்டு நிச்சயமாக கூட்டு வட்டி சூத்திரத்தைப் பற்றி நீங்கள் அறிந்திருக்கலாம் இங்கேயும் எளிய வட்டியை போலவே மாறி i உள்ளது இது நேர இடைவெளியின் வட்டி வீதத்தைக் குறிக்கிறது n என்பது இடைவெளிகளின் எண்ணிக்கை அல்லது கருத்தில் கொள்ளப்படும் இடைவெளிகள் ஆகும் இப்போது ஒரு காலவரிசையில் முன்பு போலவே மீண்டும் காட்சிப்படுத்துவோம் இது போன்ற சம இடைவெளி டிக் மதிப்பெண்களைக் குடிக்கிறேன் இங்கே ஒவ்வொரு இடைவெளியும் நான் Δt என அழைக்கிறேன் இப்போது அது இடைவெளி 1 இடைவெளி 2 இடைவெளி 3 இடைவெளி 4 ஆக இருக்கும் இப்போது இது இடைவெளி n ஆகும் எனவே இது n 1 ஆகும் எனவே இந்த கட்டத்தில் இதை எடுத்துக்கொள்கிறேன் உங்களிடம் S0 தொகை உள்ளது அந்த 0 வது இடைவெளி முடிவில் உள்ள மொத்த தொகை அல்லது 1 வது இடைவெளியின் ஆரம்பம் ஆகும் இப்போது 1 வது இடைவெளியின் முடிவில் எனக்கு S1 தொகை உள்ளது 2 வது இடைவெளி தொகை S2 3 வது இடைவெளி S3 S4 மற்றும் n வது இடைவெளியில் இது Sn ஆகும் இந்த கட்டத்தில் இது தொகை S கழித்தல் 1 ஆக இருக்கும் இங்கு தொகை S பிளஸ் 1 ஆகும் எனவே இப்போது S1 என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடிக்க முயற்சிப்போம் இப்போது S1 S0 S0 × i இது எளிய வட்டி அல்லது நேரியல் வளர்ச்சி விஷயத்தில் உள்ளது பின்னர் அது S0 × 1 i இப்போது S2 என்பது S1 S1 × i எனவே S2 ஐப் பொறுத்தவரை S1 என்பது முந்தைய தொகை எனவே நீங்கள் S 1 S1 × i செய்தால் மற்றும் S1 நமக்குத் தெரியும் அது S0 × 1 i எனவே இது S0 × 1 i மற்றும் 1 i எனவே அது S0×1i2 ஆகும் எனவே அதே வழியில் Sn S0×1i n ஆக இருக்கும் எனவே இந்த சூத்திரம் இந்த சமன்பாடு ஒரு கூட்டு வட்டி சமன்பாடு ஆகும் எனவே S0 மதிப்பைத் கொண்டு தொடங்கினால் ஒவ்வொரு இடைவெளிக்கும் i என்பது வட்டி விகிதமாக இருந்தால் n என்பது இடைவெளிகளின் எண்ணிக்கையாகும் எனவே Δt 1 வருடம் என்றால் n என்பது ஆண்டுகளாக இருக்கும் எனவே நீங்கள் S0 உடன் தொடங்கினால் n ஆண்டின் இறுதியில் தொகை S0 × 1 i n ஆக வளர்ந்திருக்கும் இப்போது அதிவேக வட்டி மாதிரியைக் கருத்தில் கொள்வோம் எனவே அதிவேக வட்டி மாதிரியில் அடிப்படையில் அவை இந்த கூட்டு வட்டி மாதிரியை விரிவாக்கும் முறையாகும் இங்கே i என்பது 1 வருடத்திற்கான வட்டி விகிதமாக இருக்கட்டும் m என்பது 1 வருட இடைவெளிகளின் எண்ணிக்கையாக இருக்கட்டும் எனவே வரையறையில் சிறிய வித்தியாசத்தைக் கவனியுங்கள் நான் 1 ஆண்டுக்கான வட்டி விகிதம் முழு ஆண்டு மற்றும் m என்பது 1 வருடம் பிரிக்கப்படும் இடைவெளிகளின் எண்ணிக்கை ஆகும் பின்னர் Δt என்பது 1 வருடம் m இந்த இடைவெளியில் வட்டி i m ஆக இருக்கும் எனவே இது ஒரு இடைவெளிக்கு வட்டி வீதமாகும் இப்போது முன்பு போல நேரக் கோட்டை வரைகிறேன் இப்போது நான் காலவரிசையில் சமஇடைவெளிகளில் டிக்குகளை குறிக்கப் போகிறேன் இப்போது இந்த இடைவெளிகள் ஒவ்வொன்றும் ஆண்டைக் குறிக்கும் எனவே இது m1 இது m2 எனவே இது ஆண்டு n மற்றும் ஒவ்வொரு ஆண்டும் m சிறிய இடைவெளிகளாக பிரிக்கப்படுகிறது இது போன்ற சிறிய இடைவெளிகள் இந்த இடைவெளிகளுக்கு இடையிலான காலம் 1 m ஆகும் இப்போது இது மொத்த இடைவெளி 1234 m வரை உள்ளது என்று சொல்ல முடியும் மற்றும் 2 வது ஆண்டு m இடைவெளிகள் வரை பிரிக்கப்பட்டுள்ளது mth மேலும் m இடைவெளிகள் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் Δt இப்போது ஆண்டு 1 இன் தொடக்கத்தில் நமக்கு S0 இருக்கும் ஆண்டு 1 இன் இறுதியில் எங்களுக்கு S1 உள்ளது ஆண்டு 2 S2 மற்றும் ஆண்டின் இறுதியில் இது Sn Sn என்றால் என்ன என்பதைக் கண்டுபிடிப்பதில் நாங்கள் ஆர்வமாக உள்ளோம் இப்போது கூட்டு வட்டி மாதிரியைப் பயன்படுத்துவோம் Sn என்பது S0 க்கு சமம் தொடக்கத்தில் 1 i அசல் கூட்டு வட்டி மாதிரியாக இருந்தது இங்கே ஒரு இடைவெளிக்கான வட்டி i m ஆகும் எனவே 1 பிளஸ் i m மற்றும் எத்தனை இடைவெளிகள் உள்ளன n ஆண்டுகள் உள்ளன ஒவ்வொரு ஆண்டும் m இடைவெளிகள் எனவே m × n இடைவெளிகள் எனவே இது தனித்துவமான கூட்டு சூத்திரமாக இருக்கும் இப்போது i m ஐ x க்கு வைத்தால் வேறு சில மாறி x ஆனது i m க்கு சமம் பின்னர் m என்றால் என்ன m என்பது i x க்கு சமம் இப்போது அதை பிரதியிட்டால் உங்களிடம் Sn S0×1 xix×n இருக்கும் எனவே இப்போது இதில் m முடிவிலிக்குச் செல்லும்போது x என்பது 0 ஆகும் ஆதலால்Sn ஆனது S0 × 1 x 1 x i × n ஆக இருக்கும் எனவே இது உண்மையில் 1 x i × n ஆக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே அது வந்துள்ளது எனவே x அளவு 0 என இருப்பதால் இதை S0 × limit எழுதலாம் இந்த வரம்பு 1 x1x இப்போது இந்த வரம்பு x என்பது 0 வரை இருக்கும் 1 x1x என்பது e என வரையறுக்கப்படுகிறது எனவே நான் இதை S0 × ei n என எழுதலாம் SnS0ei n என்பது அதிவேக வளர்ச்சி மாதிரியாகும் இது ஒரு தொடர்ச்சியான கூட்டாகும் ஏனெனில் தனித்துவமான இடைவெளிகள் அல்லது m இடைவெளிகள் இவற்றின் எண்ணிக்கை முடிவிலிக்கு செல்கிறது எனவே இது ஒரு தொடர்ச்சியான கூட்டு என்று அழைக்கப்படுகிறது